ரிஜிட் பாடிகளில் ரிலேட்டிவ் மோஷன் மற்றும் அப்சொலுட் மோஷன் குறித்து புரிந்துகொள்ள நாம் இரண்டு கணக்கீடுகளை உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் இப்பொழுது முதல் உதாரணத்தைப் பார்க்கலாம் என்னிடம் ஒரு வட்டு உள்ளது இந்த வட்டத்தின் விட்டம் 5 சென்டி மீட்டர்கள் மற்றும் இதன் மீது AB என்ற இரண்டு புள்ளிகள் உள்ளன இந்த இரண்டு புள்ளிகளும் ஒரு கோட்டின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன இந்த கோடானது படத்தில் காட்டியுள்ளவாறு 345 என்ற நமக்கு நன்கு தெரிந்த முக்கோணத்தை உருவாக்குகிறது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கோணம் 𝜭 என்பது அதாவது tan 𝜭 43ஆகும் இதுவே 435 என்று கூறப்படும் முக்கோணத்தின் அர்த்தமாகும் எனவே இந்த AB என்ற கோட்டின் பகுதியானது 𝜭 அதாவது tan 𝜭 43 என்ற கோணத்தை உருவாக்குகிறது நாம் இப்பொழுது B என்ற புள்ளியின் வெலாசிட்டியை Aவை பொருத்து கணக்கிட வேண்டும் இந்த வட்டின் மையத்தில் O என்ற நிலை புள்ளியை குறிக்கிறேன் அதாவது இந்த ரிஜிட் பாடி O என்ற பிவட் புள்ளியில் பொருத்தப்பட்டுள்ளது இதை நான் சென்ற வகுப்பு பாடத்திலிருந்து மேலும் தெளிவாக விளக்குகிறேன் இந்தப் ரிஜிட் பாடி ஆனது கடிகார சுழலும் திசையில் 3 5 rads என்ற கோண திசைவேகத்தில் அல்லது தோராயமாக 33 3 rpm வேகத்தில் சுற்றுகிறது இதற்கு அந்த ரிஜிட் பாடி O என்ற புள்ளியை மையமாக கொண்டு சுற்றுவதாக அர்த்தமல்ல இருந்தாலும் இது O என்ற புள்ளியை பொருத்து சுற்றுவதாகவும் தெரியும் ஏனென்றால் புள்ளி O நிலையானது ஆனால் உண்மையாக என்ன நிகழ்கிறது என்றால் இந்த ரிஜிட் பாடியில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் மற்ற புள்ளிகளை பொருத்து அதே ஆங்குலார் வெலாசிட்டியில் சுற்றுகிறது அதாவது இந்த ரிஜிட் பாடியில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் O என்ற புள்ளியை பொருத்து 3 5 rads என்ற வேகத்தில் சுற்றுகிறது இதை நீங்கள் விவாதிக்க முடியாது ஒருவேளை A என்ற புள்ளியை எடுத்துக் கொண்டால் ரிஜிட் பாடியில் உள்ள அனைத்துப் புள்ளிகளும் Aவை பொருத்து 3 5 rads என்ற அதே ஆங்குலார் வெலாசிட்டியில் சுற்றுகிறது இது O என்ற புள்ளியையும் உள்ளடக்கியது O என்ற புள்ளியும் Aவை பொருத்து 3 5 rads என்ற ஆங்குலார் வெலாசிட்டியில் சுற்றுகிறது இந்த உதாரணத்தின் மூலம் இக்கருத்தை மேலும் தெளிவான முறையில் கூறுகிறேன் இப்பொழுது நம்முடைய கணக்கீடுகளை தொடங்கலாம் நாம் Aவை பொருத்து Bன் வெலாசிட்டியை கணக்கிட வேண்டும் இதை என்ற குறியீடு மூலம் குறிக்கலாம் இதை என்றும் எழுதலாம் B வெக்டரை Aவை பொருத்து எடுத்துக்கொண்டால் அங்கே மற்றும் 3 5 rads மதிப்பு கொண்ட ஆகியவை உள்ளன கடிகார எதிர் திசையில் சுழல்வதை நாம் எப்பொழுதும் நேர்குறியாக எடுத்துக் கொள்வோம் எனவே இதை 3 5 rads என்று எழுதலாம் நான் இதை SI யூனிட் முறையில் குறிக்க விரும்புகிறேன் அதனால் இதை மீட்டருக்கு மாற்றி என்று எழுதலாம் இப்போது இரண்டு விஷயங்களை நீங்கள் உற்று நோக்க வேண்டும் என்பது யூனிட் வெக்டர் ஆகும் எனவே இதில் ஒரு தொப்பி போட வேண்டும் வட்டு பொருத்தப்பட்டுள்ள O என்ற புள்ளியானது நமது கணக்கீட்டிற்கு சம்பந்தமில்லாதது எது தொடர்புடையது AB என்ற கோட்டின் பகுதியா இந்த வட்டானது எந்த வடிவத்தில் இருந்தாலும் கடிகார சுழலும் திசையில் 3 4 rads ஆங்குலார் வெலாசிட்டியில் சுழலும் பொழுது நாம் வைத்திருக்கும் கேள்விக்கு பதிலளிக்க AB என்ற கோட்டின் பகுதி தேவைப்படுகிறது நாம் என்ன என்பதை கணக்கிடலாம் ஒருவேளை என்பது 435 என்ற முக்கோணத்தில் இருந்தால் என்பது 345 என்ற முக்கோணத்தில் இருக்கும் ஒரு புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்ட ரெபெரென்ஸ் பிரேமில் என்பதை மற்றும் என்று எழுதலாம் ஏனென்றால் வெலாசிட்டியின் கூறுகளை கார்ட்டீசியன் ஆய அச்சுகளில் குறிப்பது மிக எளிதானது கூறுகளை விட்டு விட்டாலும் கூட அதை எவ்வாறு மீண்டும் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்களில் குறிப்பது என்பதை காட்டுகிறேன் அதற்கு சிறிது முக்கோணவியல் கருத்துக்கள் தேவை என்பது x அச்சின் எதிர்குறி திசையிலும் y அச்சின் நேர்க்குறி திசையிலும் குறிப்பிடப்படுகிறது x அச்சின் எதிர்குறி திசையில் யூனிட் வெக்டரின் மதிப்பு ⅘ ஆகும் அதாவது ஒரு முக்கோணத்தை உருவாக்க நீங்கள் இடது பக்கம் 4 யூனிட் நடக்கிறீர்கள் மற்றும் 3 யூனிட் மேலே ஏறுகிறீர்கள் இதன் மூலம் முழுமை அடைகிறது

எனவே மற்றும் அவற்றின் அடிப்படையில் எழுதப்பட்ட என்ற யூனிட் வெக்டரின் மதிப்பு ஆகும் 5 என்பது மற்றும் ஆகியவற்றில் இருந்து பெறப்பட்டது இப்பொழுது இந்த கணக்கீடு என்று முழுமை அடைகிறது இவ்வாறு பெருக்கி வரும் விடையே மதிப்பு ஆகும் இது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கே ஆகியவை அந்தப் புள்ளியில் உள்ள திசைவேகத்தை குறிக்கிறது இது ஒரு எளிய கணக்கீடு ஆகும் இரண்டு ரிஜிட் பாடி உள்ள ஒரு கணக்கீட்டை எடுத்துக்கொள்வோம் அவை B என்ற புள்ளியில் சேர்ந்திருக்கின்றன மேலே படத்தில் காட்டி உள்ளதை புரிந்து கொள்க படத்தில் காட்டியுள்ளவாறு AB என்ற ஒரு பாரை கருதுக அதனுடைய ஒரு முனை A நிலையாக உள்ளது BC என்ற பாரில் B என்ற புள்ளி பின் இணைப்பு மூலம் AB மற்றும் BC ஆகியவற்றை இணைக்கிறது நாம் படத்தில் காட்டப்பட்டுள்ள C என்ற புள்ளியில் வெலாசிட்டி மற்றும் ஆக்ஸலரேஷன் ஆகியவற்றை கணக்கிட வேண்டும் பார் 1 அதாவது AB ன் ஆங்குலார் வெலாசிட்டி என்பது கடிகார எதிர் திசையில் 1 rads என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதனுடைய ஆங்குலார் ஆக்ஸலரேஷன் கடிகார எதிர் திசையில் ஆகும் அதைப்போலவே பார் BCன் ஆங்குலார் வெலாசிட்டி கடிகார எதிர் திசையில் 1 rads அதனுடைய ஆங்குலார் ஆக்ஸலரேஷன் கடிகார எதிர் திசையில் ஆகும் எனவே முதலில் புள்ளி Cல் வெலாசிட்டியை கணக்கிடலாம் அதற்கு முதலில் B என்ற புள்ளியில் இயக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஆகும் யூனிட் வெக்டர் பயன்படுத்தும் பொழுது என்று கிடைக்கிறது எனவே புள்ளி Bல் வெலாசிட்டி ஆகும் புள்ளி A B மற்றும் ஆகியவை கார்டீஷியன் கோஆர்டினேட்க்களில் படத்தில் காட்டியுள்ளவாறு அமைகின்றன இப்பொழுது நான் யூனிட் வெக்டர்களான ஆகியவற்றை வரையறுக்க வேண்டும் Aவுடன் ஒருங்கிணைந்து செல்லும் மையம் O நமக்கு தேவையில்லை ஏனென்றால் நாம் வெலாசிட்டி மற்றும் ஆக்ஸலரேஷன் ஆகியவற்றை மட்டுமே கணக்கில் கொள்ளப் போகிறோம் நிலையைக் கணக்கில் கொள்ளப் போவதில்லை இந்த குறிப்பிட்ட கோஆர்டினேட் அமைப்பில் என்பது ஆகும் எனவே வெலாசிட்டி வெக்டர் ஆகும் இதுவே Bன் வெலாசிட்டி ஆகும் அதைப்போலவே கணக்கிட வேண்டும் இப்பொழுது ஒரு முக்கோண வடிவத்தை கவனமுடன் படத்தில் காட்டியுள்ளபடி BC ஆகியவற்றை வரைய வேண்டும் இது முக்கோணம் 435 அங்கும் சட்டத்தின் நீளம் 1 மீட்டர் ஆகும் B என்ற புள்ளி மேல் நோக்கிய திசையில் 1 ms வெலாசிட்டியில் நகரும் முந்தைய கணக்கீட்டின்படி Cன் திசைவேகத்தை கணக்கிடலாம்

என்று எழுதலாம் இதில் மற்றும் ஆகியவற்றின் திசை படத்தில் காட்டப்பட்டுள்ளது என்பது முக்கோணம் 345 ல் இருந்தால் 3 என்பது செங்குத்து உயரத்தையும் 4 என்பது செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கத்தையும் 5 என்பது கர்ணத்தையும் குறிக்கிறது என்பது முக்கோணம் 435ன் மீது உள்ளது நாம் அதை இந்த கணக்கீட்டில் பயன்படுத்தலாம்

கடிகார எதிர் திசையை நாம் நேர்க்குறி என்று கருதி உள்ளோம் இதை நான் மேலேயும் எழுதிக் கொள்கிறேன் இப்பொழுது நான் என்ற யூனிட் வெக்டரை xy அச்சுக்களில் வரையறுக்க வேண்டும் அதற்கு x அச்சின் எதிர்திசையில் இடதுபுறம் 3 யூனிட்களும் y அச்சில் மேல்நோக்கி 4 யூனிட்களும் நடக்க வேண்டும் இதன்மூலம் நமக்கு யூனிட் வெக்டர் கிடைக்கிறது இதை நான் மேலும் ஒரு படி சுருக்கும் பொழுது என்று கிடைக்கிறது இறுதியில் என்று கிடைக்கிறது 35 யூனிட் திசைவேகம் x அச்சின் எதிர் திசையிலும் 95 யூனிட் திசைவேகம் y அச்சின் திசையிலும் கிடைக்கிறது இங்கு உண்மையில் இயற்பியல் தத்துவத்தோடு எது ஒத்துப் போகிறது என்றால் B என்ற புள்ளி மேலே நகரும் அதே வேளையில் BC சுற்றுகிறது Bக்கு அளிக்கப்படும் திசைவேகத்தின் காரணமாக மொத்த பாரும் மேல்நோக்கி நகர்கிறது அதற்கும் மேலாக BC பார் சுற்றுகிறது எனவே இயற்கையாகவே Cன் திசைவேகம் Bன் வெலாசிட்டியை விட அதிகமாக இருக்கும் ஏனென்றால் இந்த பார் கடிகார எதிர் திசையில் சுற்றுகிறது இந்தக் கூடுதல் வெலாசிட்டி கூறின் மதிப்பு மற்றும் செங்குத்து திசைவேகம் ஆகும் இந்த சுழற்சியே x அச்சில் உருவாகும் நகர்வுக்கு காரணமாகும் இப்பொழுது நாம் ஆக்ஸலரேஷன் பற்றி பார்க்கலாம் இப்பொழுது 1 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு பாரை வரைகிறேன் Bல் உள்ள முடுக்கம் என்பது Aல் உள்ள முடுக்கம் மற்றும் Aவை பொருத்து Bல் உள்ள ஆக்ஸலரேஷன் ஆகியவற்றின் கூடுதலாகும் இந்த பாரின் ஆங்குலார் வெலாசிட்டி கடிகார எதிர் திசையில் 1 rads மற்றும் அதனுடைய ஆங்குலார் ஆக்ஸலரேஷன் கடிகார திசையில் ஆகும் என்பது முந்தைய கணக்கீட்டில் நாம் பார்த்த போன்றதேயாகும் இங்கு புள்ளி Aன் ஆக்ஸலரேஷன் பூஜ்யம் ஆகும் ஏனென்றால் அது முற்றிலும் நிலையாக உள்ளது Aவை பொருத்து Bல் உள்ள ஆக்ஸலரேஷன் இரண்டு பகுதிகளை உள்ளடக்கியது முன்பு செய்ததைப் போலவே இப்பொழுதும் என்று எழுதலாம் என்பது கிடைமட்டமாகவும் என்பது செங்குத்து திசையிலும் இருக்கும் Aவை பொருத்து Bல் உள்ள ஆக்ஸலரேஷன் இது கடிகார திசையில் சுற்றுவதால் 1 என்று ஆகிறது அனைத்து அளவுருக்களுக்கும் மதிப்புகளை அளிக்கும் பொழுது நமக்கு கீழ்கண்ட சமன்பாடு கிடைக்கிறது

எனவே Bன் ஆக்ஸலரேஷன் மதிப்பு ஆகும் இப்பொழுது பார் BCஐ எடுத்துக் கொள்வோம் இந்த BC பார் 435 முக்கோணத்தில் உள்ளது என்பது பாரின் வழியாகவும் என்பது அதற்கு செங்குத்தாகவும் 3 4 5 என்ற முக்கோணத்தில் உள்ளது ல் அடிப்பக்கம் 4 யூனிட்களும் உயரம் 3 யூனிட்களும் உள்ளன அதேபோல் அடிப்பக்கம் 3 யூனிட்களும் உயரம் 4 யூனிட்களும் உள்ளன Bன் ஆக்ஸலரேஷனை நாம் ஏற்கனவே கண்டறிந்துள்ளோம் துல்லியத்திற்காக நான் ஆக்ஸலரேஷன் வெக்டரை அது வெளியே வரும் திசையில் வரையப் போகிறேன் படத்தில் காட்டியுள்ள திசையில் செயல்படும் Bன் ஆக்ஸலரேஷன் ஆகும் எனவே Cன் ஆக்ஸலரேஷன் என்பது Bன் ஆக்ஸலரேஷன் மற்றும் Bஐ பொருத்து Cன் ஆக்ஸலரேஷன் ஆகியவற்றின் கூட்டுத் தொகை ஆகும் Bஐ பொருத்து Cன் ஆக்ஸலரேஷன் இரண்டு கூறுகளைக் கொண்டுள்ளது அவை இது BC பாரின் நீளமாகும் இங்கு அதன் மதிப்பு 1 m ஆகும் ன் மதிப்பை கணக்கீட்டில் இருந்து எடுத்துக் கொள்ளலாம் என்பதன் மதிப்பு 1 அதேபோல் என்பதன் மதிப்பு 2 ஆகும் அதாவது கடிகார எதிர்திசையில் செயல்படுவதால் நேர்குறியாக என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது யூனிட் வெக்டர் இதை x அச்சின் எதிர்திசையில் 3 யூனிட்களும் y அச்சின் மேல் நோக்கிய திசையில் 4 யூனிட்களும் என்று கணக்கில் கொள்ள வேண்டும் எனவே என்று எழுதலாம் என்பது 1ன் ஸ்கொயர் ஆகும் என்பது x அச்சின் வலதுபுறத்தில் 4 யூனிட்களும் y அச்சின் மேல் நோக்கிய திசையில் 3 யூனிட்களும் கொண்ட யூனிட் வெக்டர் ஆகும் எனவே இதை என்று எழுதலாம் இறுதியாக நமக்கு என்ற சமன்பாடு கிடைக்கிறது இதை மேற்கொண்டு சுருக்கும் பொழுது கீழ்க்கண்ட சமன்பாடு கிடைக்கிறது இதுவே Bஐ பொருத்து Cன் ரிலேட்டிவ் ஆக்ஸலரேஷன் ஆகும் என்று நாம் முன்பு தொடங்கியதை முடித்து விடுவோம் Bன் ஆக்ஸலரேஷன் என்று ஏற்கனவே கண்டுபிடித்து உள்ளோம் இது ஆகும் Bஐ பொருத்து Cன் ஆக்ஸலரேஷன் ஆகும் இவற்றின் கூடுதல் திசையில் எந்த கூறும் இல்லை எனவே C ஆனது x அச்சின் கிடைமட்ட திசையில் இடதுபுறம் என்ற மதிப்பை கொண்டுள்ளது

கைனமேட்டிக்ஸ் பற்றி புரிந்து கொள்வதற்கு ரிலேட்டிவ் மோஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை இந்த உதாரணத்தின் மூலம் நாம் பார்த்தோம் முதலில் கணக்கீட்டு விபரங்களுக்கு செல்வோம் முதலில் நான் Bன் இயக்கத்தை கணக்கிட்டேன் ஆனால் அது Aவை பொருத்து Bன் இயக்கம் அல்ல இது முழுக்க முழுக்க Bன் அப்சொல்யுட் மோஷன் அதன் பிறகு முதலில் Bன் வெலாசிட்டி மற்றும் அதன்பின் ஆக்ஸலரேஷனை கணக்கிட்டேன் ஆனால் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் கணக்கிடலாம் Bன் வெலாசிட்டியை கணக்கிட்ட பிறகு Cன் வெலாசிட்டியை கணக்கிட்டேன் ஏனென்றால் Bஐ பொருத்து Cன் வெலாசிட்டியை கணக்கிட்டு Bன் வெலாசிட்டியுடன் சேர்க்க வேண்டும் வெலாசிட்டியை கணக்கிட்ட பிறகு ஆக்ஸலரேஷனை கணக்கிடவேண்டும் அதற்கு முதலில் நாம் Bன் ஆக்ஸலரேஷனை கணக்கிடவேண்டும் அதன்பின் Bஐ பொருத்து Cன் ஆக்ஸலரேஷனை கணக்கிட்டு சேர்க்க வேண்டும் Bஐ பொருத்து Cன் ஆக்ஸலரேஷனை இரண்டு கூறுகளாகப் பிரிக்கலாம் ஒன்று Bஐ நோக்கியுள்ளதுஅது சென்டரிபெடல் ஆக்ஸலரேஷனை ஆகும் இரண்டாவது BC பாருக்கு டேன்ஜெண்ட்டாக உள்ள BC சட்டகத்தின் ஆங்குலார் ஆக்ஸலரேஷன் ஆகும் இதை மீண்டும் ஒரு முறை நான் கூறுகிறேன் BC பாரின் ஆங்குலார் வெலாசிட்டி ஆங்குலார் ஆக்ஸலரேஷன் ஆகும் ஆனால் இது Bன் ஆங்குலார் ஆக்ஸலரேஷன் அல்ல இது அந்த பாரின் ஆங்குலார் வெலாசிட்டி மற்றும் ஆங்குலார் ஆக்ஸலரேஷன் ஆகும் இது எந்த புள்ளியை பொருத்து குறிப்பதும் அல்ல இது ஒரு பிரீ வெக்டர் ஆகும் அச்சை பொருத்து சுற்றும் பொருளுடன் இணைந்தது அல்ல இந்த நிலையில் அதனுடைய ஆங்குலார் வெலாசிட்டி கடிகார எதிர்திசையில் ஆகும் ஆங்குலார் ஆக்ஸலரேஷனை வெக்டர் வடிவில் என்று எழுதலாம் ஆக்ஸலரேஷனை கண்டுபிடிப்பதற்கு ரிலேட்டிவ் மோஷன் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை இந்த உதாரணம் உறுதிப்படுத்தும் என்று நம்புகிறேன் இப்போது நான் காட்டிய பார் நேராக இருப்பதாகக் கருதுக நடைமுறையில் இது ஒரு ரோபோட்டின் கை போன்றது ரோபோட்டின் கையானது ஒரு வித்தியாசமான வடிவில் கூட இருக்கலாம் அது படத்தில் காட்டப்பட்டுள்ளது இது பாரின் உண்மையான வடிவத்தை பொறுத்தது அல்ல ஏனென்றால் நாம் பரும பொருட்களைப் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டு புள்ளிகளுக்கு நடுவே உள்ள தூரம் நிலையானது அவைகளை நாம் கணக்கில் கொண்டு ரிஜிட் பாடிகளுக்கு பதிலாக ஒரு கோட்டின் மூலம் அவற்றை இணைக்கலாம் எப்பொழுதெல்லாம் ஒரு கோட்டுத்துண்டு தெரிகிறதோ அது ரிஜிட் பாடியை குறிக்கிறது அந்தப் ரிஜிட் பாடி எந்த வடிவில் வேண்டுமானாலும் இருக்கலாம் பின்வரும் கணக்கீடுகளுக்கு இந்த முறையை பயன்படுத்த போகிறோம் ரிலேட்டிவ் மோஷன் பயன்பாடுகள் பற்றி புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்த வகுப்பில் சற்று கடினமான சறுக்கும் அமைப்பிலுள்ள ரிஜிட் பாடி பற்றி பார்க்கலாம்